இந்த வகுப்பில் நாம் தீர்வைப் பயன்படுத்தி போக்குவரத்து சிக்கலின் தீர்வைத் தொடர்கிறோம் எனவே போக்குவரத்து சிக்கலின் மற்றொரு உதாரணத்தைப் பார்க்கிறோம் மீண்டும் 3 விநியோக புள்ளிகள் மற்றும் 3 கோரிக்கை புள்ளிகள் உள்ளன 3 விநியோகங்கள் 40 40 80 50 130 ஆகவும் 3 கோரிக்கைகள் 100 வரை சேர்க்கின்றன எனவே இது ஒரு சமநிலை போக்குவரத்து பிரச்சினை அல்ல மொத்த தேவையை விட மொத்த விநியோகம் அதிகமாக சமநிலையற்று இருக்கிறது நாம் இன்னொரு அம்சத்தையும் சிக்கலில் கொண்டு வருகிறோம் இப்போது இந்த 30 க்கு குறைந்தபட்சம் தேவைப்படும் கோரிக்கை எண் 2 கொடுக்கப்பட்டால் கூடுதல் 20 ஐ எடுக்க தயாராக உள்ளது என்றும் கோரிக்கை எண் 3 முடிந்தவரை கூடுதல் எடுக்க விரும்புகிறது என்றும் கூறுகிறோம் எனவே இப்போது கோரிக்கை 1 உள்ளவர் சரியாக 30 ஐ எடுக்கப் போகிறார் வழங்கப்பட்ட மொத்த தொகை 30 யூனிட்டுகளை விட அதிகமாக உள்ளது என்பதையும் 2 கோரிக்கைகள் மற்றும் நாம் 20 கூடுதலாக விநியோகிக்கிறோம் என்பதை அறிவோம் எனவே இந்த நபருக்கு 30 முதல் 50 வரை எந்த அளவையும் கொடுக்க முடியும் குறைந்தபட்சம் 30 கொடுக்கப்பட வேண்டும் எனவே இந்த நபருக்கு 30 முதல் 50 வரை எதையும் கொடுக்க முடியும் மேலும் இந்த நபருக்கு 40 முதல் 70 வரை வழங்கப்படலாம் ஏனெனில் இந்த நபர் முடிந்தவரை கூடுதல் எடுத்துக்கொள்ள விரும்புவதாகக் கூறியுள்ளார் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்றால் அதிகபட்ச தேவை 30 50 70 ஆக மாறும் இது உண்மையில் 130 ஐத் தாண்டுகிறது பின்னர் அவர்கள் 20 அல்லது 30 ஐத் தேடுகிறார்கள் அவற்றில் ஒன்றைத் தேடுகிறார்கள் அல்லது இரண்டுமே குறைவாகப் பெறக்கூடும் இதில் அவர்களுக்கு அதிகபட்சம் என்ன சாத்தியமாகுமோ அது இந்த 130 பொருட்களையும் நாம் பயன்படுத்த விரும்புகிறோம் என்பதும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் அவை கூடுதல் எடுத்துக்கொள்ள தயாராக உள்ளன எனவே இந்த உருவாக்கம் அனைத்து 130 ஐயும் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் நம்மால் முடிந்தவரை கூடுதல் கொடுக்க வேண்டும் எனவே வழங்கல் சமன்பாடுகளாக மாறுகிறது இங்குள்ள தேவை ஒரு சமன்பாடாக இருக்கும் ஏனென்றால் குறைந்தபட்ச கோரிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் இங்கே இது இரண்டு ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கும் இது 30 முதல் 50 வரை இருக்கும் இங்கே மீண்டும் 40 மற்றும் 70 க்கு இடையில் இரண்டு ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன எனவே இந்த சிக்கலின் விரிதாள் வடிவமைப்பைப் பார்ப்போம் எனவே இந்த சிக்கலைப் பார்ப்போம் எனவே மூன்று கிடைக்கும் தன்மைகள் எனவே மீண்டும் X11 X13 X33 க்கு 9 மாறிகள் உள்ளன எனவே இங்கே எழுதப்பட்ட ஒன்பது மாறிகள் உள்ளன நான் சில தன்னிச்சையான மதிப்புகளை 0 0 40 மற்றும் பலவற்றைக் கொடுத்துள்ளேன் புறநிலை செயல்பாடு குணகங்கள் இங்கே எழுதப்பட்டுள்ளன புறநிலை செயல்பாடு மதிப்பு இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே இது உங்கள் Cij Xij எனவே இது B5xF3 ஆக மாறும் எனவே B5 இங்கே F3 C5xG3 D5xH3 ஆக உள்ளது எனவே புறநிலை செயல்பாடு இதன் பெருக்கமாகும் எனவே 0x8 0x9 40x7 மற்றும் பல எனவே இங்கே எழுதப்பட்டுள்ளது இப்போது 3 விநியோக தடைகள் அனைத்தும் சமன்பாடுகளாகும் ஏனென்றால் நம்மால் முடிந்த அளவு கொடுக்க விரும்புகிறோம் எனவே 40 40 மற்றும் 50 எது வெளியே சென்றாலும் இங்கே கிடைப்பதற்கு சமம் எனவே இந்த விநியோக அளவுகள் அனைத்தும் முழுமையானவை முதல் கோரிக்கை கட்டுப்பாடு என்பது நாம் சரியாக 30 என்று சொன்ன ஒரு சமன்பாடு முதல் நபர் பெறுவார் இரண்டாவது நபர் இங்கு காட்டப்பட்டுள்ள குறைந்தபட்சம் 30 மற்றும் அதிகபட்சம் 50 இங்கே காண்பிக்கப்படுவார் இது தடைக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் ஏனெனில் நீங்கள் அதிகபட்சம் 50 ஐப் பெறுவீர்கள் குறைந்தபட்சம் 30 ஐக் கட்டுப்படுத்துவதை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ காண்பிக்கப்படும் மூன்றாவது நபர் குறைந்தபட்சம் 40 ஐப் பெறுவார் இது ஒரு தடையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ காட்டப்படும் மற்றும் அதிகபட்சம் 70 ஆகக் காட்டப்படும் இது கட்டுப்பாட்டுக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ காட்டப்படுகிறது எனவே 3 விநியோக தடைகள் உள்ளன இரண்டாவது மற்றும் மூன்றாவது கோரிக்கைக்கு ஒவ்வொன்றிற்கும் முதல் கோரிக்கைக்கு 5 கோரிக்கை தடைகள் உள்ளன எனவே இங்கு 8 கட்டுப்பாடுகள் உள்ளன ஆக சிக்கல் 9 மாறிகள் மற்றும் 8 கட்டுப்பாடுகள் எனவே தீர்வு என்ன என்பதை சரிபார்க்கலாம் எனவே நாம் தீர்விக்குச் செல்கிறோம் அவை அனைத்தையும் நான் ஏற்கனவே இங்கே வரையறுத்துள்ளேன் எனவே புறநிலை செயல்பாடு B9 ஆக கொடுக்கப்பட்டுள்ளது முடிவு மாறிகள் B5 C5 D5 இலிருந்து B7 C7 D7 வரை செல்கின்றன இது இங்கே காட்டப்பட்டுள்ளது நீங்கள் பார்ப்பீர்கள் 1 2 3 4 5 6 7 9 தடைகள் இருக்க வேண்டும் எனவே அதை சரிபார்க்கிறேன் எனவே 3 சமன்பாடுகள் B11 D11 B12 D12 மற்றும் B13 D13 முதல் கோரிக்கை ஒரு சமன்பாடு எனவே அதுவும் இங்கே 14 தான் எனவே இரண்டாவது ஒன்று சமத்துவமின்மையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது B15 ≥ D15 இங்கே உள்ளது B16 ≥ D16 இது இங்கே உள்ளது எனவே அனைத்து 8 தடைகளும் இங்கே உள்ளன எனவே 4 5 6 7 8 ஆகிய 8 கட்டுப்பாடுகள் உள்ளன மேலும் 8 தடைகள் இங்கே இருப்பதைக் காணலாம் எனவே நான் பிரச்சினையை நேரடியாக தீர்க்க முடியும் எனவே நான் அதை தீர்க்கிறேன் எனவே சாள்வர் வேறு தீர்வைக் கொடுக்கும் என்பதைக் காண்பிப்பதற்காக இங்கே இருக்கும் அதே தீர்வைப் பெறுகிறேன் எனவே இங்கே இன்னொரு 10 ஐச் சேர்ப்பேன் எனவே அது இங்கே இருக்கிறது என்பதை நாம் இப்போது உணர்ந்துள்ளோம் அது உண்மையில் அணுக முடியாதது என்பதையும் நீங்கள் உணருகிறீர்கள் ஏனென்றால் இதை விட 50 அதிகமாக நீங்கள் பெறுவது சரி 50 ≤ 50 இங்கே நீங்கள் 50 40 மற்றும் 50 எனவே முதல் விதி மீறப்படுகிறது எனவே இப்போதைய தீர்வு சாத்தியமற்றது ஆனால் ஒருபோதும் குறைவாக என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் அதை நாம் தீர்க்கிறோம் எனவே நான் அதைத் தீர்த்துக் கொள்கிறேன் இறுதியாக 690 உடன் ஒரு தீர்வைப் பெற்று அதைத் தீர்க்கிறேன் அதை மீண்டும் தீர்க்கவும் தீர்வு தீர்வை வைத்திருங்கள் அதனால் எனக்கு 690 கிடைக்கிறது இப்போது நான் உணர்கிறேன் 40 40 மற்றும் 50 அனைத்தும் கொண்டு செல்லப்படுகின்றன முதல் நபர் சரியாக 30 பெறுகிறார் இரண்டாவது நபர் 30 முதல் 50 வரை எதையும் பெற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அந்த நபர் உண்மையில் 50 ஐப் பெறுகிறார் இங்கே நீங்கள் 10 40 50 ஐப் பார்க்கிறீர்கள் எனவே 50 ≥ 30 50 ≤ 50 மூன்றாவது நபர் 40 முதல் 70 வரை எதையும் பெற வேண்டும் மூன்றாவது நபர் 50 40 10 பெறுகிறார் எனவே குறைந்தபட்ச தேவையை பூர்த்திசெய்தால் கிடைத்த கூடுதல் 30 இப்போது 20 நபரின் எண் 2 க்கும் 10 நபருக்கும் எண் 3 க்கு வழங்கப்படுகிறது எனவே இதுபோன்று போக்குவரத்து சாள்வர் கொண்டு எளிய போக்குவரத்தை நேரியல் நிரலாக்க சிக்கலாக தீர்க்க முடியும் இப்போது நாம் இன்னும் ஒரு அம்சத்திற்குச் செல்கிறோம் இது ஒதுக்கீட்டு சிக்கலைத் தீர்க்க முயற்சிக்கிறது எனவே நாம் இங்கே ஒதுக்கீட்டு சிக்கலுக்கு செல்கிறோம் எனவே நாம் அசைன்மென்ட் சிக்கலைத் தீர்த்தோம் நான் இங்கே எளிய எடுத்துக்காட்டுடன் அசைன்மென்ட் சிக்கல் குறித்த நம் விவாதத்தைத் தொடங்குவோம் நான் 44 அசைன்மென்ட் சிக்கலை எடுத்து வருகிறேன் இவை வேலைகள் மற்றும் இவர்கள்தான் என்று நீங்கள் கருதினால் ஒவ்வொரு வேலையும் சரியாக ஒரு நபருக்குச் செல்கிறது ஒவ்வொரு நபருக்கும் சரியாக ஒரு வேலை கிடைக்கிறது ஒதிக்கீட்டுக்கான குறைந்தபட்ச செலவு என்ன எனவே Cij Xij குறைக்கவும் ∑ j ∑ i Xij1∀i Xij1∀ j எனவே 44 அசைன்மென்ட் சிக்கலில் 16 மாறிகள் இருக்கும் புறநிலை செயல்பாட்டில் 16 மாறிகள் இவற்றில் 4 விநியோக தடைகள் மற்றும் 4 கோரிக்கை தடைகள் அல்லது 4 வேலைகள் மற்றும் 4 நபர்கள் இருந்தால் 4 வேலைக்கு தலா ஒரு நபருக்கும் ஒருவருக்கு தலா ஒரு தடைகள் எனவே ஒவ்வொரு வேலையும் ஒரு நபருக்குச் செல்கிறது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வேலை கிடைக்கிறது எனவே இதுதான் உருவாக்கம் இப்போது தீர்வியைப் பயன்படுத்தி இந்த சூத்திரத்தைக் காண்போம் எனவே இதுதான் தீர்வு எனவே 4 உள்ளன இது 44 ஒதுக்கீட்டு சிக்கல் எனவே 16 மாறிகள் X11 X12 X14 X41 X12 முதல் X44 வரை புறநிலை செயல்பாடு குணகங்கள் இங்கே 8 6 4 8 6 5 5 8 மற்றும் பல இப்போது ஒரு தன்னிச்சையான தீர்வுக்கான மதிப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே 1 1 1 1 மேலும் பல எனவே நான் ஒரு வித்தியாசமான தீர்வை உருவாக்குகிறேன் எனவே இது போன்ற ஒரு தீர்வை உருவாக்குகிறேன் இது ஒரு சாத்தியமான தீர்வாகும் ஒவ்வொரு வேலையும் ஒரு நபருக்குச் செல்கிறது ஒவ்வொரு நபரும் ஒரே ஒரு வேலையைப் பெறுகிறார் எனவே வரிசைத் தொகை இவை ஒவ்வொன்றிற்கும் 1 க்கு சமமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் சில நெடுவரிசைகளும் 1 க்கு சமம் எனவே ஒவ்வொன்றும் வேலை ஒரு நபருக்குச் செல்கிறது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வேலை கிடைக்கிறது இந்த தீர்வோடு தொடர்புடைய செலவு 33 ஆகும் இப்போது சிறந்த ஒதுக்கீட்டை கண்டுபிடிப்போம் எனவே இந்த Xij நாம் வரையறுக்கிறோம் நாம் சொன்னது வேலைகளுக்கு தலா நான்கு மற்றும் நான்கு நபர்களுக்கு தலா நான்கு கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே ஒவ்வொரு வேலையும் சரியாக ஒரு நபருக்கு செல்கிறது எனவே வலது புற மதிப்புகள் அனைத்தும் 1 எனவே இதைப் பாருங்கள் இது இங்கே உள்ளது B6 C6 D6 E6 இது 1 ஆக இருக்க வேண்டும் அதாவது இடது புறம் வரிசைகள் வேலைகள் மற்றும் நெடுவரிசைகள் நபர்கள் என்றால் இப்போது முதல் நபருக்கு ஒரே ஒரு வேலை மட்டுமே கிடைக்கிறது இரண்டாவது நபருக்கு இங்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேலை மட்டுமே கிடைக்கிறது மூன்றாவது நபருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது நான்காவது நபருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது இது நான்காவது தடைகள் ஒவ்வொரு வேலையும் ஒரு நபருக்கு செல்கிறது எனவே இந்த தடையை பாருங்கள் இது B6 B7 B8 B9 ஆக இருக்கும் எனவே ஒவ்வொரு வேலையும் ஒரு நபருக்கு மட்டுமே செல்லும் எனவே இதுபோன்று எட்டு தடைகள் எழுதப்பட்டுள்ளன அவை அனைத்தும் வலது புறத்துடன் சமன்பாடுகள் 1 க்கு சமம் இப்போது திரும்பிச் சென்று இதைத் தீர்க்க முயற்சிப்போம் எனவே நாம் தீர்விக்கு செல்கிறோம் நான் ஏற்கனவே அதை தீர்வியில் மாதிரியாகக் கொண்டுள்ளேன் புறநிலை செயல்பாடு B10 என்பதை நீங்கள் காணலாம் எனவே புறநிலை செயல்பாடு B10 ஆகும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது மாறிகள் B6 முதல் E9 வரை உள்ளன எனவே B6 C6 B6 E6 மற்றும் இந்த E9 எனவே 16 மாறிகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன சாத்தியமான தீர்வு இப்போது மதிப்பு 33 ஐக் கொண்டுள்ளது இப்போது ஒதுக்கீட்டு சிக்கலை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாகவும் தீர்க்க முடியும் Xij பைனரிகளாக இருந்தாலும் நாம் ஏற்கனவே பணி நியமன சிக்கலைப் படித்தபோது பார்த்தோம் நீங்கள் அதை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக தீர்க்கிறீர்கள் என்றால் நாம் அதை தீர்க்க முடியும் நாம் தொடர்ச்சியான மாறிகள் மூலம் அதைத் தீர்க்க முடியும் எனவே ஒதுக்கீடு சிக்கலை நாம் தீர்க்கும்போது Xij பைனரிகள் உள்ளன என்பதை நாம் வெளிப்படையாக வரையறுக்க வேண்டியதில்லை அதை LP என தீர்க்க முடியும் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த எட்டு தடைகளை மட்டுமே வைத்திருப்பது போதுமானது எட்டு தடைகள் இங்கே உள்ளன நீங்கள் 4 5 6 7 8 தடைகள் இங்கே இருப்பதைக் காணலாம் இப்போது இந்த சிக்கலை தீர்க்க நாம் தயாராக உள்ளோம் எனவே இதைத் தீர்க்கும்போது எனக்கு 27 உடன் ஒரு தீர்வு இருப்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஆகவே X13 என்பது 1 X24 என்பது 1 X31 என்பது 1 X42 என்பது குறைந்தபட்ச செலவு 27 ஆகும் எனவே மீண்டும் பணிக்குச் சென்று நாம் கேட்டதைச் சரிபார்க்கலாம் எனவே நாம் உண்மையில் அனைத்து நெடுவரிசைகளையும் கழித்தல் மற்றும் பலவற்றைச் செய்தபோது இதிலிருந்து வரிசைக் கழித்தல் மற்றும் நெடுவரிசைக் கழித்தல் ஆகியவற்றைச் செய்தோம் பின்னர் அவற்றைத் தீர்க்கிறோம் 27 உடன் ஒரு தீர்வு கிடைத்தது எனவே அதைத் தீர்ப்பதன் மூலம் அதே தீர்வைப் பெற முடிகிறது ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் 27 இன் தீர்வை நமக்கு வழங்குகிறது ஆகவே சிறிய அளவிலான ஒதுக்கீட்டு சிக்கல்களை இந்த தீர்வைப் பயன்படுத்தி தீர்க்க முடியும் இல்லையெனில் நாம் எப்போதும் அதை கையால் தீர்க்கலாம் அதன் பின்னால் உள்ள கோட்பாட்டைப் புரிந்துகொண்டு ஹங்கேரிய வழிமுறையைப் பயன்படுத்தி அதை கையால் தீர்க்கலாம் எனவே போக்குவரத்து மற்றும் ஒதுக்கீடு இரண்டையும் நாம் தீர்வியைப் பயன்படுத்தும்போது அவற்றை நேரியல் நிரலாக்க சிக்கல்களாக தீர்க்கிறோம் இப்போது அசைன்மென்ட் சிக்கலின் மேலும் ஒரு அம்சத்தைப் பார்ப்போம் இதைப் நாம் பார்ப்போம் இது ஒரு ஒதுக்கீட்டு சிக்கலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அங்கு நான் 4 வேலைகளைக் கொண்ட ஒரு சிக்கலை உருவாக்கியுள்ளேன் 3 பேர் உள்ளனர் எனவே இது ஒரு சீரான ஒதுக்கீட்டு பிரச்சினை அல்ல 4 வரிசைகள் மற்றும் 3 நெடுவரிசைகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் 4 வேலைகள் மற்றும் 3 பேர் உள்ளனர் எனவே ஒவ்வொரு நபருக்கும் சரியாக 1 வேலை கிடைக்கிறது என்ற நிபந்தனையை நாம் வைத்தால் 3 வேலைகள் மட்டுமே ஒதுக்க முடியும் ஏனென்றால் 3 பேர் மட்டுமே உள்ளனர் எனவே 4 இல் 1 ஒதுக்கப்படப்போவதில்லை எனவே நாம் இந்த சிக்கலை கையால் செய்தபோது நாம் ஒரு போலி நபரை அறிமுகப்படுத்தினோம் பின்னர் டம்மியைப் பயன்படுத்தி 44 அசைன்மென்ட் சிக்கலை தீர்த்தோம் இப்போது ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக நாம் தீர்க்கும்போது நாம் ஒரு முன்னுரையை அறிமுகப்படுத்த தேவையில்லை நாம் ஒரு போலி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை இந்த நபர்கள் ஒவ்வொருவருக்கும் சரியாக ஒரு வேலை கிடைக்கும் என்று இப்போது கூறுவோம் எனவே இங்கு 1 க்கு சமமாக மூன்று கட்டுப்பாடுகள் இருக்கும் இது 1 X12 X22 X32 X42 1 X13 X23 X33 X43 1 எனவே ஒவ்வொரு நபருக்கும் சரியாக 1 வேலை கிடைக்கும் இப்போது ஒவ்வொரு வேலையும் போகும் 3 பேர் மட்டுமே உள்ளனர் எனவே ஒரு வேலை ஒதுக்கப்படப் போவதில்லை எனவே ஒவ்வொரு வேலையும் அதிகபட்சமாக ஒரு நபருக்குச் செல்லும் என்று கூறுவோம் ஏனென்றால் ஒரு வேலை யாருக்கும் கிடைக்காது எனவே X11X12X13 ≤ 1 X212223 ≤ 1 மற்றும் பல எனவே 4 வேலைகளுக்கான இந்த நான்கு தடைகளும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இந்த 3 சரியாக சமன்பாடுகளாக இருக்கும் எனவே நாம் டம்மியைச் சேர்க்க வேண்டியதில்லை ஆனால் இதை நாம் தீர்க்க முடியும் இதற்கு முன்பு நமக்கு ஒரு சமநிலை பிரச்சினை இருந்தபோது எல்லா தடைகளையும் சமன்பாடுகளாகக் கொண்டிருந்தோம் அதேசமயம் அவற்றில் 4 ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் அவற்றில் 3 சமன்பாடுகள் என்பதை இங்கே நாம் உணர்கிறோம் எனவே திரும்பிச் சென்று இதை எவ்வாறு தீர்ப்போம் என்று பார்ப்போம் எனவே மீண்டும் நான் இதை ஏற்கனவே அமைத்துள்ளேன் எனவே இவை 12 மாறிகள் X11 முதல் X43 வரை இவை புறநிலை செயல்பாடு குணகங்கள் இவை இந்த மாறிகளின் மதிப்புகள் என்பதை நாம் உணர்கிறோம் எனவே வேறு ஒரு தீர்வைக் காண்பிப்பதற்காக நான் இங்கே 1 ஐப் பார்க்கிறேன் எனக்கு இங்கே 0 உள்ளது எனக்கு இங்கே 0 இருக்கும் இங்கு 1 ஐ வைக்கிறேன் எனவே எனக்கு 19 உடன் ஒரு தீர்வு உள்ளது இப்போது என்ன நடக்கிறது இந்த தீர்வில் 4 வேலைகள் மற்றும் 3 பேர் உள்ளனர் இந்த வேலை முதல் நபருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த வேலை இரண்டாவது நபருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த வேலை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை இந்த வேலை இரண்டாவது நபருக்கு மூன்றாம் நபருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே 4 வேலைகளில் 3 வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த மக்களுக்கு தலா ஒரு செலவு 90 ஆகும் மீண்டும் தடைகள் உள்ளன ஏழு தடைகள் உள்ளன இப்போது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சமன்பாடுகள் சரியாக கிடைக்கின்றன என்பதை நபர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் வேலை கட்டுப்பாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் அது அதிகபட்சமாக ஒன்றுக்கு செல்கிறது எனவே நான் ஏற்கனவே செய்த தீர்வியில் இதை அமைப்பேன் எனவே B10 ஆல் வழங்கப்படும் மொத்த செலவைக் குறைப்பதே புறநிலை செயல்பாடு எனவே B10 இங்கே உள்ளது எனவே புறநிலை செயல்பாடு 8x1 6x0 4x0 ஆக இருக்கும் மாறிகளின் மதிப்புகள் B6 முதல் D9 வரை வேறுபடுகின்றன எனவே அவை B6 முதல் D9 வரை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஏழு தடைகள் உள்ளன மூன்று கட்டுப்பாடுகள் மக்களுடன் தொடர்புடையவை அல்லது சமன்பாடுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன அவை 18 சமன்பாடுகளாகவும் 16 ஒரு சமன்பாடாகவும் 17 ஒரு சமன்பாடாகவும் நீங்கள் காண்பீர்கள் எனவே 16 17 மற்றும் 18 ஆகியவை சமன்பாடுகள் மற்ற நான்கு சமத்துவமின்மைகளில் இங்கே காட்டப்பட்டுள்ளன எனவே இப்போது நாம் அதை தீர்க்க தயாராக இருக்கிறோம் எனவே சிக்கலை தீர்க்கவும் மீண்டும் நான் பைனரி மாறிகள் வெளிப்படையாகப் பயன்படுத்தவில்லை அதை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக தீர்க்கிறேன் எனவே சிக்கல் ஒதுக்கீட்டு கட்டமைப்பிற்குள் இருக்கும் வரை தொடர்ச்சியான மாறிகளை வரையறுப்பதன் மூலம் அதை நான் தீர்க்க முடியும் மற்றும் பைனரியை வரையறுக்காமல் தீர்க்க முடியும் இதை நாம் தீர்க்கும்போது பார்ப்போம் குறைந்தபட்ச செலவில் 60 க்கு சமமான பைனரி தீர்வுகளை நாம் இங்கு பெறுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே இப்போது 4 வேலைகளில் முதல் வேலை மூன்றாவது நபருக்கு இரண்டாவது வேலை நபர் எண் 1 போகிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மூன்றாவது வேலை யாருக்கும் போவதில்லை நான்காவது வேலை நபர் எண் 2 க்கு போகும் இதன் குறைந்தபட்ச செலவு 16 ஆகும் எனவே இந்த விரிதாள்கள் மற்றும் தீர்வுகளைப் பயன்படுத்தி ஒரு எளிய ஒதுக்கீட்டு நியமன சிக்கலை நாம் எவ்வாறு தீர்க்க முடியும் நீங்கள் திரும்பிச் சென்று பதிலையும் சரிபார்க்கலாம் பதில் 1 3 2 1 4 2 4 பிளஸ் 6 ஆக இருக்கும் பதில் உண்மையில் 16 எனவே 6 4 10 6 16 இது 3 2 ஆகும் இதில் வரிசைகள் மாற்றம் பெற்றன எனவே இந்த சிக்கலுக்கான பதில் உண்மையில் 16 ஆகும் எனவே இந்த தீர்வை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் எளிய சிக்கல்களை தீர்க்கவும் கற்றுக்கொள்ளவும் நேரியல் நிரலாக்க போக்குவரத்து மற்றும் தீர்வைப் பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய ஒதுக்கீடுகள் பார்க்கிறோம் எனவே இதன் மூலம் இந்த பாடத்தின் முடிவில் ஒவ்வொரு வாரமும் 5 பாடங்களைக் கொண்ட 8 வார பாடநெறி இந்த 8 வாரங்களில் நாம் கண்டவற்றின் மிக விரைவான சுருக்கத்தில் வந்துள்ளோம் முதல் வாரம் நாம் சில சிக்கல் சூத்திரங்களைப் பார்த்தோம் நாம் சுமார் 8 வெவ்வேறு சூத்திரங்களைச் செய்தோம் பெரும்பாலும் தொடர்ச்சியான மாறிகள் மற்றும் நேரியல் நிரலாக்கத்தின் அடிப்படையில் நாம் ஒரு சூத்திரத்தை செய்தோம் இது பைனரி ஐபி ஆகும் இது பின் பேக்கிங் சிக்கல் இரண்டாவது வாரம் நேரியல் நிரலாக்க சிக்கலைத் தீர்க்க எளிய கருவிகளை நாம் அறிமுகப்படுத்தினோம் வரைகலை மற்றும் இயற்கணித முறையைப் படித்தோம் இரண்டு மாறிகள் உள்ளவற்றிற்கு மற்றும் சிறிய அளவு சிக்கல்களுக்கும் இயற்கணிதத்திற்கான வரைகலை முறை பயன்படுத்தலாம் மூன்றாவது வாரம் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் அறிமுகப்படுத்தினோம் இது நேரியல் நிரலாக்க சிக்கல்களை தீர்க்க மிகவும் பிரபலமான வழிமுறையாகும் எனவே அதிகபட்சமயமாக்கல் சிக்கல்களை நாம் தீர்த்தோம் மற்றும் குறைத்தல் சிக்கல்கள் அதிகபட்சம் மற்றும் குறைத்தல் ஆகிய இரண்டிற்கும் வழிமுறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்கியது நான்காவது மற்றும் ஐந்தாவது வாரம் நாம் இரட்டை சிக்கலுக்கு சிறிது நேரம் செலவிட்டோம் எனவே நான்காவது வாரத்தில் நாம் இரட்டையை வரையறுக்கிறோம் இரட்டையை எவ்வாறு எழுதுவது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் மேலும் சில எளிய கோட்பாடுகளை முதன்மையான மற்றும் இரட்டை சம்பந்தப்பட்டதாகக் கண்டோம் ஐந்தாவது வாரத்தில் இரட்டை பற்றி இன்னும் சில விஷயங்களைப் பார்த்தோம் இரட்டையின் பொருளாதார விளக்கம் காம்ப்ளிமென்டரி ஸ்லாக் கோட்பாடுகளின் பொருள் முதன்மையானவற்றிலிருந்து இரட்டையின் தீர்வை எவ்வாறு கண்டுபிடிப்பது சிம்ப்ளக்ஸ் உண்மையில் முதன்மை மற்றும் இரட்டை இரண்டையும் தீர்க்கிறது மற்றும் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை தீர்க்கும் மேட்ரிக்ஸ் முறையையும் பார்த்தோம் ஆறாவது வாரம் நாம் போக்குவரத்து சிக்கலைச் பார்த்தோம் சிக்கலை வரையறுக்கிறோம் அதை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக தீர்க்க முடியும் என்றாலும் அதை விரைவாகவும் சிறப்பாகவும் தீர்க்க வழிகளை வரையறுத்துள்ளோம் ஆரம்ப தீர்வைப் பெறுவதற்கான மூன்று முறைகளையும் உகந்த தீர்வைப் பெறுவதற்கான இரண்டு முறைகளையும் நாம் கண்டோம் இறுதியாக வோகலின் அப்ரோக்ஸிமஷன் Vogels approximation அல்லது அபராதம் செலவை u v முறையுடன் இணைப்பது உகந்த தீர்வைப் பெறுவதற்கான மிகச் சிறந்த வழியாகும் என்று வினவினோம் ஏழு வாரம் நாம் அசைன்மென்ட் சிக்கலைப் பார்த்தோம் நாம் மீண்டும் சிக்கலை வரையறுக்கிறோம் மேலும் அசைன்மென்ட் சிக்கலைத் தீர்க்க ஹங்கேரிய வழிமுறையைப் பார்த்தோம் கடந்த வாரம் எக்செல் விரிதாள் தீர்வைப் பயன்படுத்தி இந்த சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது என்பதைப் பார்த்தோம் மேலும் நேரியல் நிரலாக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளை நாம் தருகிறோம் போக்குவரத்து மற்றும் ஒதுக்கீட்டில் எடுத்துக்காட்டுகளை வழங்கினோம் மேலும் தீர்வைப் பயன்படுத்தி எளிய சிக்கல்களைத் தீர்த்தோம் எனவே இதன் மூலம் செயல்பாட்டு ஆராய்ச்சி குறித்த எட்டு வார பாடநெறி ஆன்லைன் படிப்புகளின் முடிவுக்கு வருகிறோம் ஆனால் நேரியல் நிரலாக்க மற்றும் எளிமையான தலைப்புகள் சம்பந்தப்பட்ட செயல்பாட்டு ஆராய்ச்சியின் அறிமுகம் அல்லது அடிப்படை ஆகியவற்றிற்கு முதன்மை முக்கியத்துவம் அளித்தல் இந்த பாடநெறிக்கு பதிவுசெய்த அனைத்து மாணவர்களும் கடந்த 8 வாரங்களில் வழங்கப்பட்ட பொருட்களிலிருந்து பயனடைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த பாடநெறியின் முடிவில் உங்களுக்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி